வணக்கம் மற்றும் ஒளியியல் தொடர்புகள்களின் மூக் க்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் ஆப்டிகல் ஆம்பிளிபையர் ஒளியியல் பெருக்கிகள்களுடன் தொடர்புடைய சத்தம் சில அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் சமிக்ஞை செய்யப்பட்டது மற்றும் பெருக்கிகள் தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் துடிக்கிறது பற்றி பேசுவோம் மேலும் பெருக்கிகள் தன்னிச்சையான உமிழ்வு தன்னைத்தானே அடிப்பதால் நடக்கும் சத்தம் பற்றியும் பேசுவோம் ஒளியியல் பெருக்கியின் சத்தம் எண்ணிக்கை மதிப்பீடு செய்வோம் ஒரு சிறந்த ஆப்டிகல் பெருக்கி யைப் பொறுத்தவரை சத்தம் எண்ணிக்கை 3dB ஆக மாறும் என்பதைக் காண்பிப்போம் ஆகவே ஒளியியல் பெருக்கியில் உள்ள சத்தம் பார்ப்பதற்கு முன்பு நாம் ஆர்வமுள்ள அமைப்பை கீழே பார்ப்போம் எனவே டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் இருந்து நீங்கள் உண்மையில் ஒரு உள்ளீட்டு சமிக்ஞையைப் பெறுகிறீர்கள் என்பது எங்களுக்குத் தெரியும் இது பண்பேற்றப்பட்ட அலை வடிவம் ஆக இருக்கலாம் அல்லது அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கலாம் இப்போது வரும் உள்ளீட்டு சமிக்ஞைக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது அது சில ஆற்றல்களால் வழங்கப்படுகிறது மேலும் இந்த ஆற்றல்க்கு நாம் ஏற்கனவே பயன்படுத்திய சற்று வித்தியாசமான குறியீடு பயன்படுத்தப் போகிறோம் எனவே இங்கே நாம் சமிக்ஞை வீச்சு 2P என்று கருதுவோம் இது நிச்சயமாக ஆப்டிகல் கேரியர் fc ஐ மையமாகக் கொண்டு இருப்பதால் இது cos2fct ஆகும் இந்த வெளிப்பாடு நீங்கள் ஒரு பல்ஸ் ஆன் ஆப் கீயிங் சிஸ்டம்ஐ பயன்படுத்தி கடத்தும்போது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய துடிப்பு நன்றாகச் சொல்லக்கூடும் நீங்கள் ஒரு துடிப்பு டிரான்ஸ்மிட் செய்யும்போது துடிப்பு வீச்சு ஆனது ஆக இருக்கும் பின்னர் அது நிச்சயமாக அதிர்வெண் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மையம் கொண்டுள்ளது அது அதிர்வெண் fc இல் மையம் ஆக இருக்கும் முந்தைய வகுப்புகளில் நாம் fsfc ஐப் பயன்படுத்தியிருக்கலாம் எனவே நாம் வேறு ஒரு குறியீடு பயன்படுத்தியிருக்கலாம் இங்கே நாம் FC இன் இந்த நோட்டேஷன் குறியீடு பயன்படுத்துகின்ற தகவல் ஆனது சக்தி இருக்கிறது மற்றும் உண்மையில் கட்ட தகவல் இருக்காது கட்டம் முற்றிலும் ரேன்டம் சீரற்ற ஆகும் கட்டம் ஆனது -Л முதல் Л வரை இடையே எங்கும் இருக்கலாம் சரி இது எனது ஒளியியல் சமிக்ஞைலாகும் இது வாங்குபவர்க்கு வந்து சேர்கிறது இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒளியியல் சமிக்ஞை எடுத்து பின்னர் ஒரு ஆம்பிளிபையர் மூலம் அனுப்புகிறோம் பெருக்கி யின் உள்ள ஒரு ஆதாயம் G என்று கருதப்படுகிறது மற்றும் பெருக்கியின் உடன் தொடர்புடைய சில சத்தம் செயல்முறைகள் உள்ளன அவைகளைப் பற்றி சிறிது நேரம் பேசப் போகிறோம் நீங்கள் அதைப பெருக்க செய்த பிறகு அதை சரியாக வடிகட்டு செய்கிறீர்கள் எனவே இந்த வடிகட்டு உண்மையில் ஒரு ஆப்டிகல் ஒளியியல் களம் பேண்ட் பாஸ் வடிப்பான் ஆக செயல்படுத்தப்படுகிறது ஆகவே நீங்கள் பெற்ற சமிக்ஞை பெருக்கம் பிறகும் ஒளியியல் என்பதை நினைவில் கொள்க சமிக்ஞை இன்னும் ஒளியியல் களம் உள்ளது ஏனென்றால் நீங்கள் உண்மையில் ஒளியியல் பெருக்கியைப் பயன்படுத்துகிறீர்கள் ஒளியியல் களம் நீங்கள் சமிக்ஞை ப பெருக்கிவிட்டால் மீண்டும் வடிகட்டி செய்கிறீர்கள் நீங்கள் அதை வடிகட்டி செய்த பிறகு இதை ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பான் மூலம் வைக்கப் போகிறீர்கள் எனவே நீங்கள் ஒளியியல் சமிக்ஞைகளை மின் சமிக்ஞைகளாக மாற்றலாம் இசைக்குழு சத்தம் கட்டுப்படுத்துவதற்காக சில மின் வடிகட்டிகளை இங்கே வைக்க விரும்பலாம் அல்லது இந்த எலக்ட்ரிகல் மின் வடிகட்டி ஆனது புகைப்படக் கண்டுபிடிப்பான் உடன் செல்லும் டிரான்ஸ் மின்மறுப்பு பெருக்கி வடிவமைப்பு ஒரு பகுதியாக இருக்கலாம் வெளியீடு ல நீங்கள் பெறுவது நீங்கள் விரும்பும் சமிக்ஞை அல்லது புகைப்பட நடப்பு ஆக இருக்கும் நீங்கள் பெறப்போகும் வடிகட்டப்பட்ட புகைப்பட நடப்பு மற்றும் நீங்கள் செய்ய விரும்பும் செயலாக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயலாக்கம் இந்த புகைப்பட நடப்பு மீது செய்யலாம் சரி எனவே இது நமது மாதிரி இப்போது இந்த சங்கிலியின் வெவ்வேறு புள்ளிகளில் நீங்கள் பார்க்கப்போகும் சமிக்ஞைகள் என்ன என்பதை முதலில் எழுதுவோம் இதன் உடன் செல்லும் சத்தம் செயல்முறைகள் களின் புள்ளிவிவரங்கள்களைப் பாருங்கள் இப்போது அதைப் பார்க்க நாம் பெற்றுள்ள இந்த சமிக்ஞையை ஸ்குயர் ரூட் ஆப் என்று அழைப்போம் அதன் பிறகு அது ஒரு குறிப்பிட்ட காரணியால் பெருக்கப்படும் என்பதை நினைவில் கொள்க இந்த காரணி G உண்மையில் சக்தி ஆதாயம் ஆக வரையறுக்கப்படுகிறது இந்த சக்தி ஆதாயம் என்ற பெருக்கங்கள் உண்மையில் ஆக செல்கின்றன ஏன் பெருக்கங்கள் ஆக செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆம்ப்ளிட்யூட் சதுரம் உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறது வீச்சு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே சக்தி ஆதாயம் G ஆக இருக்க விரும்பினால் வீச்சு ஐ G என சிறப்பாக செலுத்துங்கள் எனவே இந்த கட்டத்தில் எந்த சமிக்ஞை ஆக உள்ளே வந்து இருந்தாலும் இது st2Pcos2fct ஆனால் நீங்கள் இங்கு வருவது ஒரு பெருக்கப்பட்ட சமிக்ஞையாக இருக்கும் ஆனால் பெருக்கம் கூடுதலாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் பெறப் போகிறீர்கள் எனவே இது Gst ஆக இருக்கும் இதில் s இன் வீச்சு ஒரு √G என்ற காரணியால் அளவிடப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு கூடுதலாக நீங்கள் ஒரு சத்தம் செயல்முறையைப் பெறப் போகிறீர்கள் நிச்சயமாக இந்த சத்தம் ஆனது ஒளியியல் சமிக்ஞை உடன் சேரும் சமிக்ஞை உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரிய இசைக்குழு அகலம் கொண்டிருக்கும் என்று கருதுவோம் இந்த ஒளியியல் சத்தம் சரியானது என்பதை தயவுசெய்து கவனிக்கவும் ஒளியியல் களம் உள்ள சத்தம் கூட உங்களிடம் உள்ள ஒளியியல் சமிக்ஞை ஆகும் ஒளியியல் வீச்சு இப்போது √G ஆல் ஆளவிடப்பட்டுள்ளது என்பதைத் தவிர இரண்டு ஒளியியல் புலங்கள் சேர்க்கப்படுகின்றன எனவே இந்த மாதிரி சில நேரங்களில் இது சேர்க்கும் சத்தம் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது கூடுதலாக சத்தம் செயல்முறை ஆனது ஒரு தட்டையான சக்தி நிறமாலை அடர்த்தி யைக் கொண்டிருந்தால் சத்தம் ஆனது வெள்ளையாக அமைகிறது அதோடு கூடுதலாக தட்டையான அல்லது பரந்த சக்தி நிறமாலை அடர்த்தி சத்தம் காஸியன் விநியோகிக்கப்பட்டது எனப்படும் நீங்கள் சேர்க்கை வெள்ளை காஸியன் சத்தம் பற்றி பேசுகிறீர்கள் இதுதான் நாம் பயன்படுத்தப் போகும் ஒளியியல் பெருக்கிகளின் மாதிரி இந்த ஆப்டிகல் ஒளியியல் பெருக்கிகள் சேர்க்கை வெள்ளை காஸியன் இரைச்சல் செயல்முறை அல்லது சேர்க்கை காஸியன் இரைச்சல் மாதிரி விவரிக்கப்படுகின்றன சத்தம் ஆனது ஒளியியல் சமிக்ஞை சேர்க்கிறது இந்த சத்தம் மிகவும் தட்டையான சக்தி நிறமாலை அடர்த்தி ஆக இருக்கிறது நிச்சயமாக இது எல்லையற்ற அதிர்வெண்கள் களைக் காட்டிலும் எல்லையற்ற பிளாட் ஆக இருக்கும் ஆனால் நமது நோக்கங்களுக்காக அது முழு பேண்ட் பாஸ் வடிப்பான் யின் இசைக்குழு அகலம் விட தட்டையானது யானது என்றால் இது வெள்ளை சத்தம் என்று கருத்தில் கொள்ளலாம் மற்றும் அதோடு இந்த சத்தம் ஆனது காஸியன் விநியோகிக்கப்பட்டது எனப்படுகிறது எனவே இது ஒரு AWGN மாதிரி ஆகும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் சமிக்ஞை பெருக்கப்பட்டது செய்த பிறகு சமிக்ஞை சரியாகப் பெறவில்லை என்றால் வெளியீடு இல் நீங்கள் துரதிர்ஷ்டவசமாக சத்தம் சமாளிக்க வேண்டி உள்ளது பெருக்கி ஆனது நாய்ஸ் சத்தம் இறுக்கமாக சேர்க்கிறது தன்னிச்சையான உமிழ்வு ஆக பெருக்கி ஆனது சத்தம் சேர்ப்பதற்கான காரணங்களை நாங்கள் கண்டு இருக்கிறோம் ஒளியியல் பெருக்கி கள் லேசர் போலவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதை நினைவில் கொள்க இதை தவிர பின்னூட்டம் நீக்கப்பட்டலும் அல்லது பின்னூட்டம் மிகச் சிறியதாக இருந்தாலும் இரண்டு செயல்முறைகள் இன்னும் உள்ளது அதில் ஒன்று தூண்டப்பட்ட உமிழ்வு மற்றொன்று ஒரு தன்னிச்சையான உமிழ்வு ஆகும் ஏனெனில் நீங்கள் வெளிப்புற உள்ளீட்டு சமிக்ஞை அனுப்புகிறீர்கள் என்பதால் தூண்டப்பட்ட உமிழ்வு இங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்று எதிர்பார்க்கலாம் இருப்பினும் தன்னிச்சையான உமிழ்வு இன்னும் சரியாக எடுத்துக்கொண்டே செல்கிறது தன்னிச்சையாக உமிழும் ஃபோட்டான் வெவ்வேறு துருவப்படுத்தல் கொண்டிருக்கும் அவை அவற்றுடன் தொடர்புடைய ரேடியம் கட்டம் ஐ கொண்டிருக்கும் இதன் விளைவாக மொத்த புலம் தூண்டப்பட்டது மற்றும் தன்னிச்சையான என எழுதலாம் தன்னிச்சையான ஆனது உண்மையில்சீரற்ற கூட்டுத்தொகை ஆகும் இது சீரற்ற துருவப்படுத்தல் கொண்ட ஒளியியல் புலம் ஆகும் சரி பின்னர் நீங்கள் துருவப்படுத்தல் சில EP கள் என அழைக்கலாம் எனவே அவை நிச்சயமாக ஒரு சீரற்ற துருவப்படுத்தல் கொண்டிருக்கின்றன இது x அல்லது y துருவப்படுத்தல் ஆகும் ஆகவே தன்னிச்சையாக உமிழும் ஃபோட்டான் ஆனது X துருவப்படுத்தப்பட்டது அல்லது y துருவப்படுத்தப்பட்டது இரண்டில் எதுவென்று உங்களுக்கு முன்பே தெரியாது இதன் அதிர்வெண் ஏற்ற இறக்கத்தைக் கொண்டிருக்கும் இதன் மைய அதிர்வெண் fc ஆக இருப்பதால் ஆம்பிளிபையர் ஒரு வெள்ளை அலைவரிசை இருப்பதால் அதனுடைய அதிர்வெண் முற்றிலும் ஏற்ற இறக்கமாக வோ அல்லது கூடுதலாக வேறு சத்தம் ஆகவோ உள்ளது எனவே ஒட்டுமொத்தமாக தன்னிச்சையாக உமிழப்படும் புலம் இதுபோன்று எழுதலாம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் சரி அலைவரிசையில் உள்ள வெவ்வேறு அதிர்வெண்களை fi குறிக்கிறது மற்றும் θi என்பது அதனுடன் செல்லும்சீரற்ற கட்டம் குறிக்கிறது இந்த தன்னிச்சையான உமிழ்வு உடைய நிகர விளைவு ஆகும் என்னவென்றால் நீங்கள் தன்னிச்சையான உமிழ்வு செயல்முறையைப் பார்த்தால் அது நேர கள சில சத்தம் அலைவடிவம் உடன் ஒத்திருக்கும் எனவே இது நேர கள சத்தம் அலைவடிவம் உடன் ஒத்து உள்ளது மற்றும் நடப்பவை அனைத்திருக்கும்மான இந்த fi மற்றும் θi க்கு நன்றி நீங்கள் அதிர்வெண் டொமைன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தால் சத்தம் உண்மையில் ஒரு தட்டையான சக்தி நிறமாலை அடர்த்தி கொண்டுள்ளது இது N02 என வரையறுக்கப்படுகிறது முந்தைய தொகுதிகளில் நாங்கள் பேசிய சக்தி நிறமாலை அடர்த்தி குறித்த எங்கள் விவாதத்தை நினைவில் கொள்க சரி எனவே இது அதிர்வெண் கள உள்ளது மற்றும் இது தட்டையானது என்பதால் இதை வெள்ளை இரைச்சல் செயல்முறை என்று அழைக்கிறோம் சரி எனவே பெருக்கி வெளியீடு ல் நீங்கள் விரும்பும் சமிக்ஞை உள்ளது நீங்கள் பொதுவாக விரும்பாத சத்தம் இருக்காது நிச்சயமாக நீங்கள் சத்தம் பெருக்கியிலிருந்து வெளியே வர விரும்பவில்லை ஆனால் நீங்கள் சத்தம் ஐ துரதிர்ஷ்டவசமாக சமாளிக்க வேண்டி உள்ளது பேண்ட் பாஸ் வடிப்பான் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சமிக்ஞை ஆனது fc ஐ மையமாகவும் மற்றும் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட அலைவரிசை கொண்டுள்ளது சரி எனவே உங்கள் ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் Bo என்ற அலைவரிசை கொண்டு தேர்வு செய்தால் சமிக்ஞை அனுப்ப இது போதுமானது ஆகும் சரி ஃபைபர் வழியாக பரப்பப்படும் அனைத்து வழிகளிலும் டிரான்ஸ்மிட்டர் லிருந்து சமிக்ஞை வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது ஃபைபர் மூலம் நீங்கள் உண்மையில் ஒரு சிதறல் மற்றும் நேரியல் இரண்டையும் கொண்டிருப்பதைக் காணலாம் இதன் விளைவாக சமிக்ஞையின் ஸ்பெக்ட்ரம் ஆனது டிரான்ஸ்மிட்டர்க்கு பக்கத்தில் உள்ள ஸ்பெக்ட்ரம் போலவே இருக்கக்கூடாது என சற்று விரிவடைந்துள்ளன இங்கே வடிகட்டிஆனது ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் அனுபவித்திருக்கக்கூடிய கூடுதல் விரிவாக்கத்திற்கு இடமளிக்க போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும் சரி எனவே ஆப்டிகல் பேண்ட் பாஸ் வடிப்பான் அலைவரிசை ஆனது B0 ஆகும் இது எல்லா தகவல் உள்ளடக்கம் கையாளுவதற்கு போதுமானது எனவே அதனால்தான் இதை ஒரு சிறந்த இசைக்குழு பாஸ் வடிப்பான் ஆக வடிவமைக்கிறோம் சத்தம் வடிகட்டிய பண்ணிய பிறகு இது வெறும் n ஆக இருக்காது வேறு பதிப்பாக இருக்கும் இங்கு சமிக்ஞை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பாதிக்கப்படாமல் இருப்பதால் நாங்கள் கூறியுள்ள சமிக்ஞை ஆனது அலைவரிசை இருப்பதால் அது பேண்ட் பாஸ் வடிப்பான் வழியாக மிகக் குறைந்த விலகல் உடன் செல்கிறது எனவே இங்கு எந்த விலகல் இல்லை என்று நாங்கள் கருதுவோம் ஆனால் சத்தம் ஆனது வடிகட்டி ஆகிறது அதை வடிகட்டிய சத்தம் nf என அழைப்போம் இறுதியாக புகைப்படக் கண்டுபிடிப்பான் வெளியீடு இங்கே கீழே எழுதுகிறேன் நீங்கள் பெறுவது என்னவென்றால் உங்களிடம் Gst என்பது உள்ளீட்டு சமிக்ஞை அல்லது தகவல் தாங்கும் சமிக்ஞை ஆகும் மற்றும் வடிகட்டிய சத்தம் ஆனது புகைப்படக் கண்டுபிடிப்பான்லிருந்து வெளிவரும் புகைப்பட நடப்பு ஆகும் இது குறிப்பிட்ட காரணி க்கு விகிதாசார இருக்கும் இது ஒளியியல் சக்தி பதிலளிப்பதன் மூலம் வழங்கப்படும் இந்த விஷயத்தில் ஒளியியல் சக்தி ஆனது சமிக்ஞை மற்றும் சத்தம் இரண்டிலும் வருகிறது எனவே இதை அளவு உயர்த்தி R ஆல் பெருக்கப்படும் சக்தி ஆனது உங்களுக்கு புகைப்படக் கண்டறிதல் நடப்பு வழங்கும் இதை மேலும் மின் வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டலாம் ஆனால் நீங்கள் இங்கு என்ன விதிமுறைகளைப் பெறப் போகிறீர்கள் என்று பார்ப்போம் என்ற இதை விரிவாக்குங்கள் நீங்கள் இங்கே என்ற ஒரு கூறு பெறுகிறீர்கள் மற்ற கூறு ஆனது ஆக இருக்கும் மற்றும் மூன்றாவது கூற ஆனது அடிப்படையில் தெளிவாக சமிக்ஞை கூறு ஆக இருக்கிறது மற்றும் இது சமிக்ஞை அல்லது சமிக்ஞை சிக்கலான இணை ஆல் பெருக்கப்படும் சமிக்ஞை என்பதால் இதை சமிக்ஞை அடித்தல் என்று அழைக்கிறோம் இந்த வெறும் சத்தம் மற்றும் எங்களுக்கான இரைச்சல் மூல ஆனது பெருக்கப்பட்ட தன்னிச்சையான உமிழ்வு மூல ஆகும் அல்லது சில நேரங்களில் தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் Sp எனவும் குறிக்கப்படுகிறது எனவே இந்த சொல் உண்மையில் Sp ஆகும் இது தன்னிச்சையான உமிழ்வு சத்தம் ஆனது தன்னுடன் பேசுவது அல்லது தன்னைத்தானே அடிப்பதாகும் இதை தன்னிச்சையான அடிக்கும் சொல் என்று அழைக்கப்படுகிறது இறுதியாக நீங்கள் சமிக்ஞை மற்றும் தன்னிச்சையான சத்தம் இடையில் ஒரு கிகுறுக்கு இணைப்பு உள்ளது அதை நீங்கள் ஒரு சமிக்ஞை மற்றும் தன்னிச்சையான சத்தம் என்று அழைக்கிறீர்கள் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் தனித்தனியாக முயற்சித்துப் பார்த்து பின்னர் இரைச்சல் சக்தி மற்றும் சமிக்ஞை சக்தி கண்டுபிடிப்பதே எங்கள் நோக்கமாகும் இதனால் இந்த பெருக்கி சத்தம் விகிதத்திற்கு சமிக்ஞை என்ன என்பதை எழுத அனுமதிக்கிறது எனவே நாம் இதைச் செய்யப் போகிறோம் தயவுசெய்து இவை புகைப்படக் கண்டுபிடிப்பான் லிருந்து வெளிவரும் சொற்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்குப் பிறகு அவை மேலும் வடிகட்டி செய்யப்பட வேண்டும் எனவே நீங்கள் அவற்றை பின்னர் மின் வடிகட்டி மூலம் வைக்கும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கப் போகிறோம் சரி எனவே ஒரு தொடக்கமாக நான் உரையாடிய ஷாட் சத்தம் பற்றி சற்றே வித்தியாசமான பதிப்பைக் கற்பிப்பேன் நாம் பேசிய ஷாட் சத்தம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஷாட் சத்தம் சக்தி நிறமாலை அடர்த்தி ρsh என்ற அதே குறியீட்டைப் பயன்படுத்துகிறோமா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் உங்களுக்குத் தெரியாது ஷாட் சத்தம் ஆனது 2qRP ஆல் வழங்கப்பட்டது அங்கு P என்பது ஒளியியல் சக்தி குறிக்கிறது எனவே இந்த நிறமாலை அடர்த்தி உண்மையில் 2q ஆல் வழங்கப்பட்டது எனவே இது சக்தி நிறமாலை அடர்த்தி ஆகும் நீங்கள் அதைப் பார்க்கும் அலைவரிசை மூலம் இதைப் பெருக்கும்போது அது உங்களுக்கு ஷாட் சத்தம் சக்தி தரும் எனவே நாம் அதைப் பார்த்தோம் மற்றும் ஷாட் சத்தம் நிறமாலை அடர்த்தி ஆனது 2qRP ஆல் வழங்கப்படுகிறது அந்த ஷாட் நாய்ஸ் வெரியன்ஸ் அல்லது மொத்த அலைவரிசை யின் மீது உள்ள ஷாட் இரைச்சல் சக்தி நிறமாலை அடர்த்தி உங்களுக்கு ஷாட் சத்தம் மாறுபாட்டை வழங்கப் போகிறது எனவே புகைப்பட நடப்பு ஆன இதை Ish என்று நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இதை ஷாட் சத்தம் செயல்முறைமாறுபாடாக நாங்கள் குறிப்பிடுவோம் எனவே இதைத்தான் நீங்கள் பெறப் போகிறீர்கள் இப்போது நமது சமிக்ஞை அல்லது நமது ஒளியியல் புலம் ஆனது உண்மையில் ஒரு சமிக்ஞை காரணமாக உட்கார்ந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பூஜ்ஜியமற்ற சமிக்ஞை சக்தி ஆக இருப்பதால் இது ஒரு குறிப்பிட்ட ஷாட் இரைச்சல் கூறு அறிமுகப்படுத்தும் இருப்பினும் இந்த சத்தம் செயல்முறை ஆனது ஷாட் சத்தம் செயல்முறைகளைப் போல சரியாகத் தெரியவில்லை ஏனெனில் வடிகட்டிய சத்தம் குறுக்கு பெருக்கல் மற்றும் சமிக்ஞை ஆப்டிகல் தகவல் ஆனது மாறுபடும் சமிக்ஞை ஆக உள்ளது இதை சத்தம் மற்றும் சத்தம் துடிக்கிறது என்போம் அந்த விதிமுறைகளுடன் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் ஷாட் சத்தம் பற்றி நாம் கற்றுக்கொண்டவற்றை முழுமையாக மறந்து விடுவோம் சரி இந்த விளக்கக்காட்சி உண்மையில் ராஜீவ் ராமசாமி மற்றும் பி ஹும்ப்ளெட் Rajiv Ramaswamy and P Humbled அவர்களின் மிகவும் சுவாரஸ்யமான கட்டுரையாக இருப்பதால் அடுத்த 15 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த கட்டுரையைப் பற்றி நாம் என்ன பேசப் போகிறோம் இந்த கட்டுரை 1990 ஆம் ஆண்டில் லைட்வேவ் தொழில்நுட்பத்தின் IEEE இதழ் ல் வெளி வந்தது என்று நான் நினைக்கிறேன் இது குறுக்கு பேச்சு பற்றியது என்று நான் நினைக்கிறேன் எனக்கு முழு விவரமும் சரியாக நினைவில் இல்லை இந்த கட்டுரையின் இணைப்புகளை வலைப்பக்கத்தில் இடுகிறேன் சரி எனவே நாம் விவாதிக்கப் போவது இந்த இருவரால் எழுதப்பட்ட கட்டுரையிலிருந்து பெரிதும் பெறப்பட்டது ஆகும் சரி இங்கே இருக்கும் யோசனை உங்களுக்கு மிகவும் எளிதானது எனவே உங்களிடம் நேர அணுகல் உள்ளதால் குறுகிய ஜன்னல்கள் நேரம்களை அமைப்பதை கற்பனை செய்து பார்ப்போம் சரி எனவே ஜன்னல்கள் அல்லது நேர இடைவெளிகள் நாம் விரும்புகிறோம் இந்த நேர இடைவெளிகள் அனைத்தும் k நேரங்களில் அமைந்துள்ளது δt என்ற இந்த வழியில் உள்ள ஒவ்வொரு இடைவெளி width ம் δt என்று எளிதாக நீங்கள் யூகிக்க முடியும் எனவே ஒவ்வொரு இடைவெளி δt க்கு சமமான அகலம் ஆகும் சரி எனவே k நேரத்திற்கு உடனடி அகலம் δt ஆக இருக்கும் ஆனால் இந்த இடைவெளி ன் n பாயிண்ட் ஆக இருக்கும் இது ஆகும் பரவாயில்லை k0 ஆகும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே k0 க்கு நீங்கள் 12 δt உடைய அகலம் ஐ யோ அல்லது ½ δt மற்றும் ½ δt உடைய இறுதி புள்ளி ஐ யோ பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இது ஒரு அகலம் δt ஆகும் மற்றும் t0 ஆனது k0 ஆக இருக்கும் போது பூஜ்ஜிய நேர அச்சு இல் வலதுபுறமாக இருக்கும் எனவே இந்த இடைவெளிகள் நாம் எவ்வாறு கருதுகிறோம் இதில் முக்கியமானது என்னவென்றால் இதன் ஒரு அலகு உண்மையில் மற்றொன்றுடன் ஒன்றிணைவதில்லை எனவே இவை ஒன்றுடன் ஒன்று அல்லாத இடைவெளிகள் களாக அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு இடைவெளி லும் சரி நான் எதிர் மின்னணு களை உருவாக்கப் போகிறேன் என்று கற்பனை செய்யலாம் சரி இந்த எதிர் மின்னணு எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது இவை புகைப்படக் கண்டுபிடிப்பான் உள்ளது எனவே புகைப்படக் கண்டுபிடிப்பான் ஆனது உண்மையில் எந்த ஃபோட்டான் எண்ணிக்கையைப் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஃபோட்டான் புகைப்படக் கண்டுபிடிப்பான் குவாண்டம் செயல்திறன் அடிப்படையாகக் கொண்டு ஒரு கேரியர் உருவாக்கும் எனவே புகைப்படக் கண்டுபிடிப்பான் குவாண்டம் செயல்திறன் η எனில் ஒவ்வொரு ஃபோட்டான் η மடங்கு வரும் ஃபோட்டான் எண் ஆனது எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது உருவாக்கப்படும் எலக்ட்ரான் துளை ஜோடி எண்ணிக்கை ஆக இருக்கலாம் இந்த எதிர் மின்னணுகளை உருவாக்கப்படும்போது அவை மின்சக்தி உருவாக்குவதற்கு புகைப்படக் கண்டறிதல் பொருள் ஒரு முனையில் இருந்து மற்றொன்றுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் மேலும் இந்த செயல்முறை ஒரு துடிப்பு இருப்பதைப் பற்றி உண்மையில் சிந்திக்கலாம் எனவே இந்த துடிப்பு h என்று அழைப்போம் இந்த துடிப்பு ஆனது உமிழ்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் உங்களிடம் h மடங்கு சில மின்னணுகள் இருக்கும் எனவே ஒவ்வொரு இடைவெளி அடிப்படை துடிப்பு உமிழ்கிறது நீங்கள் உண்மையில் வெவ்வேறு எண்ணிக்கையிலான ஃபோட்டான்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே k 1 இடைவெளியில் நீங்கள் Nk 1 என்ற மின்னணு வைத்திருக்கலாம் அவைகளை பெறப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான்கள்களின் எண்ணிக்கை ஆக நாம் கருதலாம் kth இடைவெளியில் உருவாக்கியது முற்றிலும் சுயாதீன எலக்ட்ரான்கள் ஆகும் வேறு எந்த இடைவெளி உருவாக்கப்படும் மின்னணு களின் எண்ணிக்கை ஐ வேறு வார்த்தைகளில் Nk எனலாம் இதை நீங்கள் ஒரு சீரற்ற மாறியாகக் கருதினால் Nk மற்றும் NL இதில் k மற்றும் L என்பது இரண்டு வெவ்வேறு ஒன்றுடன் ஒன்று நேர இடைவெளிகள் களாக இருக்கின்றன அவை சுயாதீனமானவை என்று கருதப்படுகின்றன மொத்த நடப்பு என்னவாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உமிழப்படும் ஃபோட்டான்களின் எண்ணிக்கை ஆனது மின்சக்தி வழங்கப்படுகின்ற எலக்ட்ரான்கள் முறைகளின் எண்ணிக்கை e ஆகும் இங்கு e என்பது ஒவ்வொரு எதிர் மின்னணுலு கட்டணம் ஆகும் அல்லது உருவாக்கப்பட்ட கட்டணம் கேரியர் எண்ணிக்கை ஆகும் இந்த கட்டணம் கேரியர்கள் தற்போதைய துடிப்பு ஐ உருவாக்க புகைப்படக் கண்டுபிடிப்பான் வழியாக பயணிக்கப் போகின்றன இங்குள்ள துடிப்பு k δt நேரத்திற்கு மாற்றப்படும் ஏனென்றால் நாம் kth கருத்தில் கொண்டுள்ளோம் மேலும் நீங்கள் இந்த முழு விஷயத்தையும் - முடிவற்றது முதல் முடிவற்றது வரை எளிதாக தொகுக்கிறீர்கள் புகைப்படக் கண்டுபிடிப்பான்லிருந்து உருவாக்கப்படும் தற்போதைய ஷாட் சத்தம் மின்னோட்டம் நீங்கள் இப்படித்தான் காணலாம் ஆனால் நாம் Nk ஐப் பற்றி என்ன பேசலாம் Nk என்பது δt இன் நேர அகலம் ல் உருவாக்கப்பட்ட பல எலக்ட்ரான்கள் ஆகும் ஆனால் இவை சராசரி எண்ணிக்கையிலான பெறப்பட்ட எலக்ட்ரான்கள்கள் ஆகும் சரி அவை நேர இடைவேளையால் பெருக்கப்படுகின்றன இது எப்படி நன்றாக வருகிறது என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் சரியான அளவீடுகள் தான் செய்துள்ளீர்கள் என்று எனக்குத் தெரியும் எனவே 0 வது இடைவெளியில் முதலில் நான் 1 இடைவேளையில் n0 ஐப் பெற்றேன் எனக்கு எலக்ட்ரான்ஸ் ஆனது N 1 N0 N1 என்ற அதை போல் உள்ள வரிசையில் கிடைத்தது இப்போது நான் நேர அகலம் எடுத்துக் கொண்டால் அவை அனைத்திலும் செல்கின்றன பின்னர் நான் N இன் நீளத்தை எடுத்துக்கொள்வேன் பின்னர் N முறை δ t ஆனது மொத்த நேர அகலம் ஆக இருக்கும் இது என்னிடம் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என்ன என்பதைக் கண்டறியவும் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இங்கு k N2 N2 1 எனக் கூறலாம் சராசரியாக அல்லது மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையைக் கண்டுபிடிப்போம் உருவாக்கப்படும் இந்த எலக்ட்ரான்கள் மொத்த நேர அலகு மூலம் அதைப் பிரிக்கின்றன நீங்கள் பெறுவது ஒரு அலகு நேரம் உருவாக்கப்படும் எதிர் மின்னணு சராசரி எண்ணிக்கையாக இருக்கும் அல்லது இது ரேட் ஆப் எலக்ட்ரான் உற்பத்தி விகிதம் என அழைக்கப்படுகிறது சரி இந்த ரேட் ஆப் எலக்ட்ரான் உற்பத்தி விகிதம் மற்றும் இந்த வீத நேரங்கள் δt ஆனது அந்த நேர இடைவேளையில் உருவாக்கப்பட்ட சராசரியாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை எனக்குக் கொடுக்கப் போகிறது எனவே Nk ஐ வீதமாக எழுதலாம் இங்கு λ நிச்சயமாக ஒரு அல்லாத சீருடை விஷயம் ஆகும் மேலும் இது உண்மையில் நேரத்தின் செயல்பாடு ஆகும் இது எலக்ட்ரான் களின் நிலையான தலைமுறை அல்ல எனவே இது kth இல் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய இடைவெளி ஆகும் kth இடைவெளி வீதம்ன் மதிப்பு என்ன இதை δt ஆல் பெருக்க இது kth அலகு ன் இடைவெளியின் அகலம் ஆகும் சரி எனவே இது உங்களுக்கு வழங்கும் இது Kth நேரத்தில் உருவாக்கப்படும் எலக்ட்ரான் னின் எண்ணிக்கையை உங்களுக்கு வழங்கும் ஆனால் எலக்ட்ரான் உற்பத்தி விகிதம் சரியாக உள்ளதா என்ன எத்தனை ஃபோட்டான்கள் சார்ஜ் கேரியர் ஆக மாற்றப்படுகின்றன என்பதைப் பொறுத்து எலக்ட்ரான்கள் உருவாக்கப் போகின்றன என்று நாம் சொன்னோம் ஆனால் இது குவாண்டம் செயல்திறன் η ஐ பொறுத்தது எனவே hν ஆல் வழங்கப்படும் ஃபோட்டான்களின் எண்ணிக்கை η மடங்கை பொறுத்தது ஆகும் எங்கள் விஷயத்தில் ν fc என்பதை நினைவில் கொள்க இருப்பினும் நான் ν ஐ பயன்படுத்தப் போகிறேன் ஏனென்றால் அது எனக்கு Hν கொடுக்கும் ஆற்றல்களைக் தரும் எனவே இது உருவாக்கப்படும் எலக்ட்ரான்களின் வீதம் ஆக இருக்கும் நிச்சயமாக இந்த வகை Re ஆக எளிதில் திரும்பியிருக்கலாம் ஏனெனில் R என்பது பதிலளிக்கக்கூடிய வகையில் உள்ள η eh ν என வழங்கப்படுகிறது இது சரியானதா எனவே η h ν ஆனது Re ஆல் வழங்கப்படுகிறது எலக்ட்ரான்கள் உருவாக்கப்படும் வீதம் உண்மையில் உமிழப்படும் ஃபோட்டான்களைப் புகைப்படக் கண்டுபிடிப்பான் ஆல் பெறப்படுவதை பொறுத்தது சரி எனவே இதன் மூலம் திரும்பிச் சென்று இங்கே λ க்கு மாற்றாக தற்போதைய சமன்பாட்டை மீண்டும் எழுதவும் மாற்றுவோம் எனவே ஷாட் சத்தம் மின்னோட்டம் என்னிடம் உள்ளது இது உருவாக்கப்பட்ட புகைப்பட நடப்பு ஆகும் இதன் சமன்பாடு கொடுக்கப்பட்டு உள்ளது ஏனெனில் இந்த வீதத்தை δt ஆல் பெருக்க வேண்டும் Σ ஆனது நிச்சயமாக ஒரு எல்லையற்ற எண்கள்க்கு மேல் இருக்கும் ஆனால் δt ஐ 0 ஆக எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் சர்ச்சைக்குரிய விநியோகம் பெறலாம் நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் பெறுவது என்ன கரண்ட் current I ஆனது குறிப்பிட்ட ஒளியியல் சக்தி P ஆல் கடத்தப்பட்டிருப்பதால் நல்லது சரி அதன் சராசரி மதிப்பு லிமிட் δ t0 என்ற வரம்பால் வழங்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தியைப் பெற்றால்தான் இந்த சமன்பாடு உண்மையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க நீங்கள் எந்த சக்தி யையும் பெறவில்லை என்றால் நீங்கள் எந்த ஷாட் சத்தம்யும் உருவாக்கவில்லை எனப்படும் எனவே நீங்கள் உருவாக்கிய சத்தம் தொடர்ச்சியான எடுத்து செல்வது என்பது உண்மையில் நீங்கள் ஒரு ஒளியியல் சக்தி யைப் பெற்றுள்ளீர்கள் எனப்படும் அதன் அடிப்படையில் தான் நிபந்தனை விதிக்கப்படுகிறது நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஒளியியல் சக்தியைப் பெற்றுள்ளீர்கள் அல்லது ஒளியியல் சக்தி ஆனது பூஜ்ஜியமற்றது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தற்போதைய நிலையைப் பார்ப்போம் பின்னர் இந்த சீரமைப்பு காரணிகள் அகற்றுவோம் எனவே இந்த கண்டிஷனிங் நாங்கள் அகற்றிய பின்னர் இந்த கண்டிஷனிங் உடன் தொடர்ச்சியான களத்திற்கு தனித்தனியாக செல்லும்போது δt ஆனது ௦ ஆக இருக்கும் என்ற வரம்பைப் பயன்படுத்தி Σ ஐ ஒருங்கிணைந்த மூலம் மாற்றி எழுதலாம் இந்த எளிமையா சமன்பாடு eηhν ஆக மாறுகிறது இவை அனைத்தும் மாறிலிகள் என்று நாம் கருதுகிறோம் ஒருங்கிணைந்த இன் Pτht τ dτ இல் τ ஆனது ∞ முதல் ∞ வரை செல்கிறது நிச்சயமாக இது ஒரு எதிர்பார்ப்பு ஆபரேட்டர் ஆக இருக்க வேண்டும் இது ஒரு அடுக்கு அல்ல இது ஒரு எதிர்பார்ப்பு ஆபரேட்டர் ஆகும் இந்த மின்சக்தி ஐ நீங்கள் குறிப்பிட்ட வழியில் இங்கே எழுதலாம் இது நிச்சயமாக ஆபரேட்டர்ன் எதிர்பார்ப்பை எடுத்துக்கொள்வதற்கும் மற்றும் இங்கு வரும் ஒரே சீரற்ற விஷயங்கள் ஆன Pτ E Pτ என்பதை அங்கீகரிப்பதற்கும் நமக்கு கிடைத்த சமமாக ஆன சராசரி சக்தி ஆகவும் இருக்கும் இது நீங்கள் பெற்ற சராசரி சக்தி இருக்கும் இந்த கணக்கீடுகள் நாம் பின்னர் செய்வோம் ஏனென்றால் முக்கியமாக நான் தானாக தொடர்புல் ஆர்வமாக உள்ளேன் தானாக தொடர்பு என்பது II ஐ t1 மற்றும் t2 என்ற நேர இடைவெளிகள் நிபந்தனைகளுக்கு உட்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒளியியல் சக்தி ஆக வரையறுக்கப்படுகிறது நமக்கு ஒளியியல் சக்தி கிடைக்கவில்லை என்றால் நாம் நிச்சயமாக இந்த வெளிப்பாடு மதிப்பீடு செய்ய முடியாது இங்கே நீங்கள் பெற்ற சமன்பாடு Ek Nk ht1 k δt உங்களிடமிருந்து இன்னும் ஒரு கூட்டுத்தொகை ஆக வருகிறது ஆகவே இப்போது δt க்கு எந்த வைக்க வேண்டாம் பின்னர் வைப்போம் உங்களிடம் e L மற்றும் NL உள்ளது ஏனென்றால் நீங்கள் இந்த அலகு பெருக்கும்போது இரண்டு விஷயங்களை எழுதுகிறீர்கள் ஆகவே வரக்கூடிய குறுக்கு தயாரிப்புகள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் மற்றொரு போலி மாறி 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே உங்களிடம் NL ht2 k δt என்ற இரட்டை கூட்டுத்தொகை உள்ளது இந்த இரட்டை கூட்டுத்தொகை இரண்டு கால எழுதலாம் ஒரு கால k L எனவும் மற்றொன்று கால k ஆனது L க்கு சமமாக இல்லாதபோதும் எழுதலாம் இரண்டாவது எஸ்பிரஸன் ல் k என்பது l க்கு சமமாக இருக்கக்கூடாது என தெளிவாக உள்ளது இப்போது நாம் எதிர்பார்ப்பு ஆபரேட்டர் வைக்கத் தயாராக உள்ளோம் எனவே எதிர்பார்ப்பு ஆபரேட்டர் நீங்கள் இவற்றில் வைத்தால் சீரற்ற மாறி Nk ல் இருந்து வருவதைக் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் இரண்டு மாறி 𝐸 மற்றும் ENkNl ஐ வைக்கவும் இதைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் எனவே அடுத்த தொகுதியில் இந்த விவாதம் தொடர்கிறது ஆகவே எங்கும் செல்ல வேண்டாம் அவைகளின் ஒவ்வொரு மாறுபாட்டையும் நாம் பார்க்கப்போகிறோம் மேலும் மின்சக்திதானாக தொடர்பு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றிம் பேசுவோம்